மீண்டும் வருக இது விரிவுரை எண் 48 இன்று நாம் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களின் பண்புகளைப் பற்றி பேசுவோம் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களின் பண்புகள் λ என்பது A இன் ஐகென் மதிப்பு ஆக இருக்கட்டும் x அதனுடன் தொடர்புடைய ஐகென் வெக்டராக இருக்கட்டும் பிறகு ∝A க்கு ஐகென் மதிப்பு ∝λ உள்ளது மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர் x ஆகும் Ax λ x ⇒ ∝Ax ∝λx Am க்கு ஐகென் மதிப்புகள் λm உள்ளது மற்றும் எந்த நேர்மறை முழு எண் m க்கும் தொடர்புடைய ஐகென் வெக்டர் x ஆகும் Ax λ x⇒ A Aλx ⇒ A2x λ λλx λ2x ⇒ λ2 இன் ஐகென் மதிப்பு A2 ஆகும் இப்போது இந்த லாம்ப்டா சதுரத்தின் அடுத்த பண்பு A இன் ஐகென் மதிப்பு ஆகும் இப்போது ஒரு சதுர அணியின் இரண்டு ஐகென் வெக்டர்கள் A இன் இரண்டு தனித்துவமான ஐகென் மதிப்புகளுடன் தொடர்புடையது நேரியல் முறையில் சார்பற்றதாக உள்ளன எனவே இங்கே நாம் நிரூபிப்பது என்னவென்றால் இரண்டு தனித்துவமான ஐகென் மதிப்புகளுடன் தொடர்புடைய இரண்டு ஐகென் வெக்டர்கள் எப்போதும் நேர்கோட்டுடன் சார்பற்றதாக இருக்கும் இந்த கருத்தை நாம் ஏற்கனவே நிறைய எடுத்துக்காட்டுகளுடன் கண்டோம் ஆனால் எந்தவொரு அணிக்கும் பொதுவான அணியை இங்கே நிரூபிக்க முடியும் இந்த முடிவை கோட்பாட்டளவில் நிரூபிக்க முடியும் எனவே இப்போது நாம் என்ன கருதுகிறோம் x1 x2 முறையே A இன் ஐகென் வெக்டர்களாக இரு வேறுபட்ட ஐகென் மதிப்புக்கள் முறையே λ1 λ2 ஆக இருக்கட்டும் பிறகு Ax1 λ1x1 Ax2 λ2x2 என கருதவேண்டும் பிறகு c1Ax1 c2Ax2 0 ⇒ c1λ1x1 c2λ2x2 0 இதன் மூலம் இப்போது இரண்டு சமன்பாடுகள் உள்ளன c1x1 c2x2 0 λ1c1x1 λ2c2x2 0 ⟹ λ1c1x1 λ1c2x2 0 λ2 − λ1 c2x2 0 ⇒ c2 0 since λ1 − λ2 ≠ 0 x2 ≠ 0 c1x1 c2x2 0⟹ c1 0 since x1 ≠ 0 எனவே x1 மற்றும் x2 ஆகியவை நேரியல் முறையில் சார்பற்றவை ஆகவே இரண்டு தனித்துவமான ஐகென் மதிப்புக்களை நாம் கருத்தில் கொண்டபோது இதுதான் நிகழ்ந்தது ஆனால் இங்கே இந்த கணக்கை மேலும் ஐகென் மதிப்புகளுக்காக பொதுமைப்படுத்தலாம் நம்மிடம் ஐகென் மதிப்புக்கள் x1 x2 xr ஆகியவை நம்முடைய தனித்துவமான ஐகென் மதிப்புகளுடன் ஒத்திருக்கின்றன எனவே இவை இந்த ஐகென் மதிப்புக்கள் முறையே λ1 λ2 λr உடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர்கள் மற்றும் அந்த விஷயத்தில் இந்த ஐகென் வெக்டர்கள் நேரியல் சார்பற்றதாக இருப்பதை நிரூபிக்க இதேபோன்ற தந்திரத்தையும் பயன்படுத்தலாம் எனவே இந்த மிகச் சிறந்த முடிவைக் கொண்டுள்ளோம் இது ஐகென் வெக்டர்கள் தனித்துவமான ஐகென் மதிப்புடன் ஒத்துப்போகின்றன எனவே நம்மிடம் உள்ள மற்றொரு முடிவு என்னவென்றால் x என்பது ஐகென் மதிப்பு λ உடன் தொடர்புடைய A இன் ஐகென் வெக்டர் என்றால் இந்த kx அதே ஐகென் மதிப்பு λ உடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர் ஆகும் ஆகவே கொடுக்கப்பட்ட ஐகென் வெக்டருக்கு நீங்கள் எந்த மாறிலி மூலம் பெருக்க முடியும் என்பதையும் இதன் முன்பே நாம் கண்டிருக்கிறோம் அதுவும் ஐகென் வெக்டராகவே இருக்கும் இதுதான் நாம் இங்கே பார்ப்போம் மேலும் முறையாக கோட்பாட்டளவில் இது எந்த அணிக்கும் பொருந்தும் எனவே இங்கே Ax λx என்பது ஒரு தொடர்பாகும் எனவே λ என்பது ஐகென் மதிப்பில் ஒன்றாகும் என்றும் அதனுடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர் x என்றும் பின்னர் இந்த k மடங்கு என்றும் கூறுகிறது எனவே சமன்பாட்டின் இருபுறமும் k ஆல் பெருக்க வேண்டும் பின்னர் நம்மிடம் ⇒ k kλx உள்ளது பின்னர் இதை A λ போல இணைக்கலாம் எனவே இங்கே A என்ற ஒரு வெக்டர் λ க்கு சமமானதாகும் அதே வெக்டர் kx க்கு சமம் என்ற இந்த தொடர்பு நம்மிடம் உள்ளது இது இந்த kx மீண்டும் ஐகென் வெக்டர் என்று நமக்கு சொல்கிறது x என்பது ஐகென் வெக்டராக இருந்தால் k மடங்கு x மேலும் ஐகென் வெக்டர் k மற்றும் பூஜ்யமற்ற திசையிலி ஆகும் இங்கே x என்பது அணி A இன் ஐகென் வெக்டர் என்றால் x ஆனது A இன் ஒன்றுக்கு மேற்பட்ட ஐகென் மதிப்புடன் ஒத்திருக்க முடியாது எனவே மற்றொரு முக்கியமான முடிவு இந்த ஐகென் வெக்டர் தனித்துவமானது எனவே லாம்ப்டா என்று சொல்ல நமக்கு ஒத்த ஒரு ஐகென் வெக்டர் இருந்தால் இந்த x வேறு எந்த ஐகென் மதிப்பிற்கும் ஒத்திருக்க முடியாது எனவே அது அந்த வகையில் தனித்துவமானது எனவே இங்கே கொடுக்கப்பட்ட அணியை நாம் கருத வேண்டும் Ax λ1x Ax λ2x ⇒ λ1x λ2x ⇒ λ1− λ2x 0 ⇒ λ1 λ2 since x ≠ 0 எனவே இந்த இரண்டு ஐகென் மதிப்புகளும் ஒரே சமமான ஐகென் மதிப்புகளாக இருக்க வேண்டும் ஒரே ஐகென் வெக்டருடன் ஒத்திருக்கக்கூடிய 2 தனித்துவமான ஐகென் மதிப்புக்களை நீங்கள் கொண்டிருக்க முடியாது A − kI eigenvalue λ − k மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர் x ஆகும் Ax λx ⇒ Ax − kIx λx − kx ⇒ A − kIx λ − kx எனவே இது மற்றொரு முடிவாகும் இது இந்த புதிய அணியில் இருந்தால் அது வெறும் A − kI ஆக இருந்தால் A இன் ஐகென் மதிப்பிலிருந்து ஐகென் மதிப்புக்களைப் பற்றி நாம் அறிவோம் மேலும் இந்த A−1 மறுபடியும் இங்கே முக்கியமானது அது நிச்சயமாக இருந்தால் இந்த முடிவைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் எனவே ஒரு அணியிற்கான A−1 உள்ளது பின்னர் இந்த A−1 இங்கே ஐகென் மதிப்பு அல்லது லாம்ப்டாவுக்கு மேல் ஐகென் மதிப்பைக் கொண்டிருக்கும் A−1இருந்தால் ஐகென் மதிப்பு 1λ மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர் x ஆகும் Ax λx ⇒ A−1Ax A−1λx ⇒ A−1x 1λx எனவே A மற்றும் AT ஆகியவை ஒரே சமமான ஐகென் மதிப்புகளைக் கொண்டுள்ளன மேலும் அவற்றை நாம் மீண்டும் எளிதாகக் காணலாம் ஏனெனில் A λI இன் அணிகோவையின் மதிப்பு இது உண்மையில் ஐகென் மதிப்புகளைக் கொடுக்கும் சிறப்பியல்பு சமன்பாடு ஆகும் det A − λI det A − λI T detAT − λI எனவே இங்கே முடிவு என்னவென்றால் A மற்றும் AT ஆகியவை ஒரே சமமான ஐகென் மதிப்பைக் கொண்டுள்ளன எனவே A மற்றும் AT ஆகியவை ஒரே சமமான ஐகென் மதிப்பைக் கொண்டுள்ளன எனவே இது மற்றொரு முக்கியமான முடிவாகும் இந்த நிர்ணயிக்கும் பண்பின் உதவியுடன் நாம் எளிதாகக் கண்டுபிடிக்க முடியும் அடுத்த தேற்றம் எனவே இங்கே சிறப்பியல்பு படிமூலங்கள் அதாவது நான் சமமான மதிப்புகளைக் குறிக்கிறேன் எனவே சில நேரங்களில் நாம் சிறப்பியல்பு படிமூலங்கள் என்று அழைக்கிறோம் எனவே ஹெர்மிசியன் அணியின் ஐகென் மதிப்புகள் மெய்யானவை எனவே ஹெர்மிசியன் அணி என்றால் என்ன ஆகவே A∗ A என்பது இணையான இடமாற்றம் A∗ என்பது இங்கே நாம் இடமாற்றத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்பதையும் அணி A இன் கலப்பெண்ணின் இணைவை எடுத்துக்கொள்வதையும் குறிக்கிறது எனவே இந்த இடமாற்றத்தின் இந்த கலப்பெண்ணின் இணைவு A க்கு சமம் பின்னர் A ஒரு ஹெர்மிசியன் அணி என்று அழைக்கிறோம் எனவே ஹெர்மிசியன் அணிகளுக்கு படிமூலங்கள் மெய்யானவை என்பதன் விளைவாக இதன் முடிவு என்னவென்றால் அணிகளில் உள்ள அனைத்து உண்மையான உள்ளீடுகளும் இருந்தாலும் முந்தைய விரிவுரைகளில் நாம் பார்த்த கலப்பெண்ணாக சிறப்பியல்பு படிமூலங்களைப் பெறலாம் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளில் ஒன்று உண்மையான உள்ளீடுகளுடன் மிக எளிய 2 x 2 அணியைக் கொண்டிருந்தோம் அதன் சிறப்பியல்பு பல்லுறுப்புக்கோவை அல்லது அதாவது நான் என்ன நினைக்கிறேன் என்றால் ஐகென் மதிப்புக்களின் சிறப்பியல்பு படிமூலங்கள் மெய்யானவை அல்ல எனவே கலப்பெண்கள் ஆகும் எனவே இந்த கணக்கில் அனைத்து சிறப்பியல்பு படிமூலங்களும் மெய்யானவை என்று ஹெர்மிசியன் அணியிற்கான குறைந்தது முடிவுகளைக் கொண்டிருக்கிறோம் எனவே λ என்பது A சிறப்பியல்பு படிமூலங்கள் ஆகும் மற்றும் லாம்ப்டாவின் தொடர்புடைய ஐகென் வெக்டரின் ஒரு சிறப்பியல்பு மூலமாக இருந்தால் இது λ உண்மையானதாக இருக்க வேண்டும் என்பதைக் காண்பிப்போம் எப்படி எனவே இந்த Ax λx நம்மிடம் உள்ளது இது மீண்டும் ஐகென் மதிப்பு ஐகென் வெக்டரின் தொடர்பின் பண்பாகும் Ax λx ⇒ x∗Ax x∗λx λx∗x இருபுறமும் இணை இடமாற்றத்தை எடுத்துக்கொள்ளவேண்டும் x∗Ax ∗ λx∗x∗ ⇒x∗A∗x λ̅ x∗x ⟹ λx∗x λ̅ x∗x ⇒ λ − λ̅ x∗x 0 ⇒ λ λ̅ since x∗x ≠ 0 ⇒ λ ஒரு மெய் எண் எனவே இங்கே λ λ̅ க்கு சமமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த அளவு 0 ஆக இருக்க முடியாது எனவே இது 0 ஆக இருக்க வேண்டும் எனவே இங்கே நாம் பார்த்தது λ λ̅ மற்றும் அதையே இங்கே நாம் காண விரும்புகிறோம் λ′s உண்மையானவை எனவே λ என்பது ஹெர்மிசியன் அணியின் ஐகென் மதிப்பு என்றால் λ λ̅ அதாவது இது ஒரு மெய் எண் அது ஒரு கலப்பெண்ணாக இருக்க முடியாது எனவே இதேபோன்று இன்னொன்று நாம் செய்த பின்வரும் ஆதாரங்களை நிரூபிக்க முடியும் இந்த மெய்யான சமச்சீர் அணியின் ஐகென் மதிப்புகளும் மெய்யானவை அதுவும் நாம் செய்யக்கூடியது மற்றும் மெய்யான வளைவு சமச்சீர் அணியின் ஐகென் மதிப்புகள் ஆகும் எனவே இங்கே நம்மிடம் உள்ளது அதாவது இந்த இடமாற்றம் மைனஸ் A ஆகும் எனவே இங்கே இந்த மெய்யான வளைவு சமச்சீர் அணி முற்றிலும் கற்பனையானது எனவே இதுவும் சுவாரஸ்யமானது அத்தகைய அணியின் ஐகென் மதிப்புகள் முற்றிலும் கற்பனையானவை அல்லது 0 இது இரண்டு சாத்தியக்கூறுகள் ஆகும் முந்தைய ஆதாரத்தை நீங்கள் பின்பற்றினால் மீண்டும் இதைச் செய்யலாம் மற்றும் ஒரு வளைந்த ஹெர்மிசியன் அணியின் ஐகென் மதிப்புகளும் செய்யலாம் எனவே ஹெர்மிசியன் அணிகளுக்கு நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்போது ஒரு வளைவு ஹெர்மிசியன் அணி உள்ளது அதாவது இந்த A∗ என்பது A க்கு சமம் எனவே அந்த கணக்கிற்கு ஐகென் மதிப்புகள் முற்றிலும் கற்பனையானவை அல்லது மீண்டும் 0 ஆகும் எனவே இவை முந்தைய சான்றுகளின் முடிவுகளை நாம் இங்கே எளிதாகக் காணலாம் இப்போது யூனிடரி அணியின் ஐகென் மதிப்புகளின் மட்டு ஒன்று ஆகும் என்பதே மற்றொரு முக்கியமான முடிவு ஆகும் எனவே இந்த யூனிடரி அணி நம்மிடம் இருந்தால் இதை நாம் பொதுவாக நிரூபிக்க முடியும் அதாவது இந்த A∗A I எனவே அத்தகைய அணிகள் யூனிட்டரி அணி என்று அழைக்கப்படுகின்றன எனவே நம்மிடம் யூனிடரி அணி இருந்தால் இப்போது ஐகென் மதிப்புகளின் மட்டு 1 என்பதை நிரூபிப்போம் அதாவது நாம் இங்கே Ax λx என்று கருதி பின்னர் மீண்டும் இங்கே கலப்பெண் இணைவை எடுத்துக் கொண்டால் ∗ λx∗ நமக்கு என்ன கிடைக்கும் எனவே மீண்டும் இந்த பண்பைப் பயன்படுத்துவோம் எனவே x∗A∗ λ̅ x∗ x∗A∗ λ̅x∗λx ⇒ x∗A∗Ax λ λ̅x∗x ⇒ x∗x 1 λ̅λ 0 ⇒ λ̅λ |λ|2 1 as x∗x ≠ 0 எனவே இதன் அர்த்தம் λ இன் இந்த முழுமையான மதிப்பு 1 ஆக இருக்க வேண்டும் எனவே யூனிடரி அணியின் ஐகென் மதிப்புகளின் மட்டு ஒன்று ஆகும் ஆர்த்தோகனல் அணிகளுக்கும் அதே முடிவுகளை நாம் பயன்படுத்தலாம் ஏனென்றால் அவை ஒரே பண்பை கொண்டிருக்கின்றன ஒரு A இன் இடமாற்றம் I க்கு சமம் எனவே ஆர்த்தோகனல் அணிகளுக்கும் இப்போது இதேபோன்ற அனைத்து ஒரே படிகளையும் இங்கே நிரூபிக்க முடியும் மேலும் மீண்டும் நிரூபிக்க முடியும் அவற்றின் ஐகென் மதிப்புகள் அலகு மட்டை கொண்டவை ஆகும் இப்போது ஐகென் மதிப்பின் இருப்பிடம் முந்தைய ஸ்லைடில் நாம் பார்த்ததுதான் எனவே நம்மிடம் ஒரு வளைவு ஹெர்மிசியன் அணி இருந்தால் அவற்றின் ஐகென் மதிப்புகள் கற்பனையானவை இங்கே முழுவதும் கற்பனையானவை அவை இந்த மட்டு 1 இல் இருக்கும் யூனிடரி அணி மற்றும் ஹெர்மிசியன் அணி அல்லது சமச்சீர் அணியிற்கான மதிப்புகள் மெய்யான அச்சில் அமர்ந்திருக்கின்றன எனவே அவை மெய்யான எண்கள் ஆகும் எனவே இங்கே ஒரு வளைவு ஹெர்மிசியன் மற்றும் பிரத்தியேக அணிக்கு ஒரே விஷயம் யூனிடரி மற்றும் ஆர்த்தோகனல் முடிவு உள்ளது அவை ஹெர்மிசியன் மற்றும் சமச்சீர் ஆகியவற்றிற்கான மட்டு ஒரு யூனிட் இருப்பதால் அவை உண்மையான உள்ளீடுகள் என்பதற்கும் ஒரே மாதிரியான முடிவைக் கொண்டிருக்கிறோம் எனவே ஒரு முடிவுக்கு வருவோம் எனவே ஒரு அணியின் இந்த ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களின் பல பண்புகளைக் கண்டோம் உங்கள் கற்பனை 0 ஆக இருந்தால் ஐகென் மதிப்புகள் உண்மையான கற்பனையாக இருக்குமா என்பதைப் பற்றி நாம் சொல்லக்கூடிய பல்வேறு வகையான அணிகளை நாம் வித்தியாசமாகக் கருதலாம் எனவே இங்கே இந்த எல்லா பண்புகளிலும் எளிய யோசனை இந்த Ax λx ஐப் பயன்படுத்துவதாகும் மேலும் இந்த எல்லா பண்புகளையும் நிரூபிக்க மட்டுமே இந்த சமன்பாட்டைக் கொண்டு விளையாடினோம் இப்போது இந்த எண்ணியல் கணக்கீடுகளைச் செய்யாமல் இப்போது அவற்றைப் பயன்படுத்தலாம் இந்த பண்புகளின் உதவியுடன் நாம் நேரடியாக கணக்கிடலாம் எனவே இந்த விரிவுரைகளைத் தயாரிக்க நாங்கள் பயன்படுத்திய குறிப்புகள் இவைகள் தாம்